விரிவாக்கப்பட்ட மேற்பரப்புகள் II நிலையான குறுக்கு வெட்டு பகுதி நீங்கள் அனுமானத்தை எங்கு இணைக்க விரும்புகிறீர்கள் என்பது கேள்வி மற்றும் நீங்கள் அனுமானத்தை இணைக்க விரும்பும் போது பொதுமைப்படுத்தப்பட்ட மாதிரியை நீங்கள் எழுதிய பிறகு நீங்கள் அனுமானத்தை இணைக்கலாம் இப்போது இந்தப் பொதுமைப்படுத்தப்பட்ட மாதிரியானது குறுக்குவெட்டு சாய்வு மிகக் குறைவானது என்ற அனுமானத்தை உள்ளடக்கவில்லை அதற்கும் இதுதான் வழி லாப்லாசியனில் இரண்டாவது வரிசை வழித்தோன்றலை நீங்கள் தன்னிச்சையாக புறக்கணிக்க முடியாது ஏனெனில் எல்லை நிலை இப்போது வேறுபட்டதாக இருக்கும் அதைக் காண்பதற்கான வழி அதைப் பாராட்டுவதற்கான வழி 2 வெவ்வேறு வகையான பிரச்சினைகளுக்கான தீர்வைப் பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று நீங்கள் ஒரு டிஃப்யூஷன் ஆபரேட்டரை எடுத்து நீங்கள் ஈரோ எல்லை நிபந்தனைகளை வைக்கிறீர்கள் டிரிச்லெட் அல்லது பூஜ்ஜிய எல்லை நிலைமைகள் நீங்கள் அதே சிக்கலை எடுத்துக்கொள்கிறீர்கள் பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் எல்லை நிலையை வைக்கவும் நீங்கள் அதே டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை எடுத்து ஃப்ளக்ஸ் எல்லை நிபந்தனைகளை வைக்கிறீர்கள் இந்த மாதிரி ஏதாவது மேலும் இந்த மூன்றிலும் நீங்கள் பெறும் தீர்வின் தன்மை முற்றிலும் வேறுபட்டது என்பதை நீங்களே நம்பிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக மூன்றாவது வழக்கில் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் நான் அதைக் கூற விரும்பினால் இந்த சிக்கலைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் அனைவரும் உங்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் d சதுரம் T ஐ d x சதுரம் 0 க்கு சமமாக 3 வகையான எல்லை நிபந்தனைகளுடன் தீர்க்கிறீர்கள் நீங்கள் T ஐ x க்கு சமமான 0 க்கு சமமான T க்கு சமமான x க்கு சமமான 1 க்கு சமமான 0 அது 1 பிரச்சனை பின்னர் நீங்கள் dT ஆல் dx இல் x சமம் 0 க்கு சமம் dT ஐ dx ல் x சமம் L க்கு சமம் என்று சொல்கிறீர்கள் அது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவதாக dT ஆல் dx இல் x சமமாக 0 சில h க்கு சமம் h by k க்கு T x இல் x 0 கழித்தல் T முடிவிலி மற்றும் dT by dx h ஆல் T இல் x சமம் எல் மைனஸ் டி இன்ஃபினிட்டிக்கு அது மூன்றாவது பிரச்சனை ஒருவர் கொள்கையளவில் கலப்பு எல்லை நிலைமைகளைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் உண்மையில் கூட அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இந்த 3 வகை பிரச்சனைகளும் முற்றிலும் மாறுபட்ட தீர்வைக் கொண்டுள்ளன என்பதை நீங்கள் பாராட்ட வேண்டும் உண்மையில் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த அனுமானத்தை நேரடியாக பொதுமைப்படுத்தப்பட்ட மாதிரியில் இணைக்க முடியாததற்கு இதுவே காரணம் ரேடியல் திசையில் சாய்வுகள் 0 குறிப்பாக இதுபோன்ற வெப்பச்சலனம் அல்லது ஃப்ளக்ஸ் எல்லை நிலை இருக்கும் போது அனுமானத்தை இணைப்பதற்கான சரியான வழி இதுவாகும் உங்களிடம் இந்த 2 வகையான எல்லை நிலை இருந்தால் நீங்கள் நேரடியாக சாய்வுகளை புறக்கணிக்க முடியும் என்று கருதுவீர்கள் இந்த 3 வகையான பிரச்சனைகளுக்கு நாம் பெறும் தீர்வின் தன்மை காரணமாக நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் இது ஒரு நல்ல பயிற்சி நீங்கள் அனைவரும் உண்மையில் இந்த 3 வகையான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் இந்த நிரலில் நீங்கள் காணக்கூடிய அனைத்து பொறியியல் அமைப்புகளிலும் இந்த 3 வகை சிக்கல்களை நீங்கள் காண்பீர்கள் இது மிகவும் பொதுவான வகை வேறுபட்ட சமன்பாடு சிக்கலாகும் இதை நீங்கள் பல பொறியியல் அமைப்புகளில் காணலாம் அதற்கு சில நல்ல காரணங்கள் உள்ளன நான் அதற்குள் வரமாட்டேன் ஆனால் நீங்கள் மாதிரியாக முயற்சிக்கும் அனைத்து இயற்கை அமைப்புகளிலும் இந்த வகையான சிக்கல்கள் தோன்றுவதற்கு நல்ல காரணங்கள் உள்ளன விகித விகிதம் நியாயமானதாக இருந்தால் குறுக்குவெட்டுப் பகுதி வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கருதுவது பொருத்தமானது அல்ல யதார்த்தமான விஷயம் அல்ல விகித விகிதம் மிகவும் சிறியதாக இருந்தால் வெப்பநிலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம் இப்போது நிச்சயமாக அது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நீங்கள் கருத வேண்டியதில்லை சிக்கலைத் தீர்ப்பது உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குகிறது அவ்வளவு தான் இப்போது நீங்கள் கொள்கையளவில் முழு பிரச்சனையையும் எடுத்து முழு தீர்வையும் பெறலாம் குறுக்குவெட்டில் வெப்பநிலை ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் என்ற நிபந்தனையை நீங்கள் விதித்தால் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் பெறும் தீர்வு மிகவும் வேறுபட்டதாக இருக்காது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது முக்கியமில்லை நீங்கள் எந்த வழியிலும் செல்லலாம் அது முக்கியமில்லை நீங்கள் பொதுவான சமன்பாட்டிலிருந்து தொடங்கலாம் பின்னர் நீங்கள் ஒருங்கிணைக்கலாம் நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் நீங்கள் தொடங்கலாம் உங்களால் முடியும் மாதிரியை உருவாக்கும்போது நீங்கள் அதே சமன்பாட்டைப் பெறுவீர்கள் அது முக்கியமில்லை உண்மையில் ஒருங்கிணைந்த சமநிலை பற்றிய உங்களின் சில விஷயங்கள் ஏற்கனவே இங்கே இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த சமநிலையை எழுதும்போது இதைத்தான் செய்கிறீர்கள் சரி அவர் கேட்ட கேள்விகளில் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் A x நிலையானதாக இருந்தால் என்ன ஆகும் அதற்கு முன் நாம் உண்மையில் இந்தப் பிரச்சனையின் எல்லை நிலைமைகளுக்குச் செல்ல வேண்டும் எனவே கொள்கையளவில் நான்கு வெவ்வேறு சாத்தியமான எல்லை நிலைமைகள் இருக்கக்கூடும் ஒன்று வெளிப்படையாக நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் எல்லை நிலையைக் கொண்டிருக்கலாம் dT ஆல் x இல் x இல் L க்கு சமம் h T இல் x இல் L கழித்தல் T முடிவிலிக்கு சமம் எனவே நீங்கள் வெளிப்படையாக யூகிக்கக்கூடிய ஒரு சாத்தியமான எல்லை நிலை இதுவாகும் இந்த குறுக்குவெட்டுப் பகுதியிலிருந்து வெப்பப் பரிமாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் போலவே துடுப்பின் மற்ற விளிம்பிலிருந்தும் வெப்பப் பரிமாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது இரண்டாவது சாத்தியமான எல்லை நிபந்தனை என்னவென்றால் ஃப்ளக்ஸ் இல்லை அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவே எல்லை சில இன்சுலேட்டரைக் கொண்டு தனிமைப்படுத்தப்பட்டால் வெப்பப் பரிமாற்றம் இருக்காது அதாவது துடுப்பின் மறுமுனையில் ஒரு அடியாபாடிக் நிலையை நீங்கள் விதிக்கிறீர்கள் பின்னர் மூன்றாவது நீங்கள் ஒரு நிலையான நேரத்தைப் பார்க்கவும் 0552 எல்லை நிபந்தனையை விதிக்கலாம் எனவே இது மிகவும் சாத்தியமில்லை ஆனால் அனுமானத்திற்கு மட்டும் x இல் x இல் எல் சில நிலையான வெப்பநிலை என்று நீங்கள் கருதலாம் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் அவை அவ்வளவு இல்லை நான்காவது பொதுவாக சில தரப்படுத்தல் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே துடுப்பு எல்லையற்ற நீளமாக இருந்தால் எல்லையற்ற நீண்ட துடுப்பு எல்லை நிலை என்னவாக இருக்கும் துடுப்பு எல்லையற்ற நீளமாக இருந்தால் நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா இந்த துடுப்பு எண்ணற்ற நீளமாக இருந்தால் மற்றும் திரவத்தின் வெப்பநிலை T முடிவிலியாக இருந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் நேரத்தை பார்க்கவும் 0635 டி இன்ஃபினிட்டி ரைட்க்கு சமம் எனவே T இல் x L க்கு சமம் L முடிவிலிக்கு சமமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே அது தரப்படுத்தல் நோக்கங்களுக்காக மட்டுமே துடுப்பு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அத்தகைய சிறந்த சூழ்நிலையை நீங்கள் ஒருபோதும் அடைய மாட்டீர்கள் ஆனால் தரப்படுத்தல் நோக்கங்களுக்காக மட்டுமே இத்தகைய எல்லை நிபந்தனைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன எனவே அடுத்து நாம் ஒரு குறிப்பிட்ட வழக்குக்குச் செல்கிறோம் எனவே குறுக்கு வெட்டு பகுதி என்று வைத்துக்கொள்வோம் மாணவர் நேரத்தைப் பார்க்கவும் 0711 நிலையானது அதாவது குறுக்குவெட்டுப் பகுதி ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே வளைந்த மேற்பரப்பு உண்மையில் ஒரு சிலிண்டரின் வளைந்த மேற்பரப்புப் பகுதி எனவே இந்த சமன்பாடு எளிமையாக இருக்கும் அதாவது dAc x ஆல் dx என்பது 0 ஆகும் அதாவது x ஐப் பொறுத்து குறுக்குவெட்டுப் பகுதியின் சாய்வு 0 ஆகும் ஏனெனில் இது ஒரு மாறிலி எனவே இந்த சமன்பாட்டை d சதுரம் T இல் dx சதுரத்தால் குறைக்கலாம் அது h க்கு சமமான kAc T க்கு சமமான T இன்ஃபினிட்டி நிலையான குறுக்குவெட்டு பகுதிக்கு dx மூலம் dAs என்றால் என்ன அது அது 2 pi r சுற்றளவு இல்லையா இது சுற்றளவு எனவே P என்பது சுற்றளவு என்றால் P என்பது நீங்கள் கருதும் துடுப்பின் சுற்றளவு மற்றும் அது இருக்க வேண்டும் அது dx ஆல் dA க்கு சமமாக இருக்க வேண்டும் குறுக்குவெட்டு மாற்றம் வெப்பப் போக்குவரத்திற்கான மேற்பரப்புப் பகுதி என்பது குறிப்பிட்ட துடுப்பின் சுற்றளவு மட்டுமே இந்த சமன்பாட்டை நான் எவ்வாறு தீர்ப்பது இது முழுமையானதா சமன்பாடுகளைத் தீர்க்க நான் வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா எனக்கு எல்லை நிலைமைகள் சரியாகத் தெரியும் எனவே x க்கு சமமான 0 என்பது அடித்தளத்தின் வெப்பநிலை என்று எல்லை நிபந்தனையை நான் குறிப்பிட்டால் சரியா எனவே துடுப்பு ஒரு அடிப்படை மேற்பரப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே அடிப்படை மேற்பரப்பின் வெப்பநிலை குறிப்பிடப்பட்டால் அது x இல் 0 க்கு சமமான எல்லை நிலையாக இருக்கும் மேலும் நான் T என்று கூறலாம் வெப்பச்சலன எல்லை நிலை இருப்பதாக நான் கருதினால் எனவே இந்த எல்லை நிபந்தனையை நான் குறிப்பிட்டால் நாம் சமன்பாட்டை தீர்க்க முடியும் இந்த சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது இதை எப்படி தீர்ப்பது அது அவ்வளவு கடினமானதல்ல சில அதிவேக எனவே தீட்டாவை டி கழித்தல் டி இன்ஃபினிட்டி என்று சொல்கிறீர்கள் நீங்கள் மாற்றீடு செய்கிறீர்கள் பின்னர் இது d x சதுரத்தால் d சதுர தீட்டாவாக மாறும் நான் இதை m சதுரம் m சதுர தீட்டா என்று அழைத்தால் மேலும் இது x இல் உள்ள தீட்டாவாக இருக்கும் 0 க்கு சமமான T b மைனஸ் T இன்ஃபினிட்டியை நான் தீட்டா பி என அழைக்கலாம் எனவே நான் அதை சரியாகப் பெற்றேனா எனவே டி என்பது தீட்டா என்பது டி கழித்தல் டி முடிவிலி சரி பின்னர் k dtheta ஐ dx ஆல் x ல் x சமம் L அதாவது h க்கு தீட்டாவைக் கழிக்கவும் இது மிகவும் எளிதானது இதை நீங்கள் தீர்க்கலாம் இது ஒரு அதிவேக தீர்வு இது ஈஜென் மதிப்பு பிரச்சனை போன்றது இந்த வேறுபட்ட சமன்பாட்டின் ஈஜென் மதிப்புகள் என்ன ஈஜென் செயல்பாடுகள் Eigen செயல்பாடுகள் e power ஆம் பிளஸ் m x மற்றும் மைனஸ் m x எனவே நீங்கள் Eigen மதிப்பு சிக்கலை தீர்க்கலாம் மற்றும் எல்லை நிலையை மாற்றலாம் இறுதி படிவத்தை மட்டும் தருகிறேன் எனவே தீட்டா x ஆல் தீட்டா பி இது அடிப்படை வெப்பநிலையாகும் இது காஸ் எம்எல் மைனஸ் x பிளஸ் எச் விகிதத்தால் கே ஆக சின் ஹைப்பர்போலிக் எம் எல் மைனஸ் x ஆக வகுக்கப்படுகிறது எனவே அதுதான் தீர்வு மற்றும் சுயவிவரம் இருக்கும் தீட்டா பி அதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் சுயவிவரம் எனவே இந்தத் தீர்விலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுயவிவரம் இதுதான் உண்மையில் நீங்கள் சென்று இதை சதி செய்து பார்க்க வேண்டும் கொசைன் ஹைபர்போலிக் மற்றும் சின் ஹைபர்போலிக் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்குத் தெரிந்தால் அதைப் படிப்பது தெளிவாகத் தெரியும் தெரியாவிட்டால் கோசைன் மற்றும் சின் ஹைப்பர்போலிக் போன்றவற்றைச் சதி செய்து இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கொள்வது ஒரு நல்ல பயிற்சி என்று நினைக்கிறேன் சரி இப்போது இந்த நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்புப் பிரச்சனையைத் தொடங்கியபோது வெப்பப் பரிமாற்ற வீதத்தை அதிகரிப்பதே நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்பின் நோக்கம் என்று கூறினோம் எனவே துடுப்பால் மாற்றப்படும் மொத்த வெப்பம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதுதான் வட்டியின் அளவுதான் நீங்கள் பார்க்கும் பிரச்சனையை அளவிடப் போகிறது எனவே மொத்த வெப்ப பரிமாற்ற வீதம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதை எப்படி கண்டுபிடிப்பது மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதத்தை எப்படிக் கண்டுபிடிப்பது அதாவது துடுப்பினால் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு எனவே இரண்டு செயல்முறைகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்க ஒன்று அது கடத்துகையின் மூலம் பரிமாற்றப்படுகிறது மற்றும் துடுப்பின் மறுமுனையிலிருந்து வெப்பம் இழக்கப்படுகிறது அதைச் செய்யும்போது அது ஒரே நேரத்தில் வெப்பச்சலன வழியையும் இழக்கிறது எனவே மொத்த வெப்ப பரிமாற்ற வீதத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது மாணவர் ஆம் சேர்க்கப்பட்டதா எனவே ஒருவர் h ஐ d A களை T கழித்தல் T முடிவிலியில் ஒருங்கிணைக்கலாம் சரி முழு துடுப்பு முழுவதும் எனவே அது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவைக் கொடுக்கும் எனவே அதைச் செய்வதற்கான ஒரு வழி ஆனால் எனவே உங்கள் உள்ளுணர்வைப் பயன்படுத்த வேண்டும் என்று நான் எப்போதும் உங்களிடம் சொன்னேன் எனவே இதைச் செய்ய ஒரு உள்ளுணர்வு எளிய வழி உள்ளது எனவே இந்த அமைப்பு ஒரு நிலையான நிலையில் உள்ளது என்று நாம் கருதுகிறோம் சரி அந்த அமைப்பு நிலையான நிலையின் கீழ் உள்ளது எனவே அது நிலையான நிலையில் இருந்தால் வெப்பநிலை சுயவிவரம் மாறாமல் உள்ளது என்று அர்த்தம் இல்லையா காலத்தால் மாறுவதில்லை எனவே என்ன வெப்பம் எனவே இது என் துடுப்பு என்றால் இது என் துடுப்பு என்று வைத்துக்கொள்வோம் நான் ஒரு நிலையான நிலையை விதிப்பதால் உள்ளே வெப்பம் உருவாக்கம் இல்லை எனவே அடிப்பகுதியில் உள்ள துடுப்புக்கு உண்மையில் மாற்றப்படும் எந்த வெப்பமும் பரிமாற்றப்படும் மொத்த வெப்பத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இது மிகவும் எளிமையானது நேரத்தைப் பார்க்கவும் 1456 எளிமையான விஷயம் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் புரியுமா அடித்தளத்திலிருந்து துடுப்புக்கு மாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு எதுவாக இருந்தாலும் அது துடுப்பினால் மாற்றக்கூடிய மொத்த வெப்பத்தின் அளவாக இருக்க வேண்டும் இது ஒரு நிலையான நிலை என்று நான் சொன்னதால் வெப்பநிலை சுயவிவரத்தை பராமரிக்க வேண்டும் எனவே எந்த வெப்பம் உள்ளே வந்தாலும் உண்மையில் வெளியேற வேண்டும் இல்லையெனில் வெப்பநிலை சுயவிவரம் மாறும் நம் அனுமானம் செல்லுபடியாகாது எனவே நாம் செய்த அனுமானத்தை பூர்த்தி செய்வதற்காக இது நிலையான நிலையில் உள்ளது மொத்த வெப்ப பரிமாற்ற அளவைக் கண்டறிய ஒரு உள்ளுணர்வு வழி அடித்தளத்திலிருந்து துடுப்புக்கு உண்மையில் மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு என்ன x சமம் 0 உண்மையில் நீங்கள் ஒருங்கிணைத்தால் அது சரியாகவே இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதுவும் இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் தருகிறேன் எனவே அது மைனஸ் k ஆக இருக்கும் எனவே fin qf ஆல் கடத்தப்படும் மொத்த வெப்பத்தின் அளவு மைனஸ் k என்பது குறுக்குவெட்டுப் பகுதியிலிருந்து d T ஆக dx ஆல் x இல் 0 க்கு சமம் எனவே அது 0 க்கு சமமான x இல் துடுப்புக்கு மாற்றப்படும் வெப்பம் மேலும் அது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது சமமாக இருக்கும் மேலும் அது h P kk A c இன் தீட்டா b வர்க்க மூலமாக இருக்க வேண்டும் ஹைபர்போலிக் எம் எல் ஆக இது மொத்தத் தொகை எனவே இது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு என்பதை நினைவில் கொள்க லோக்கள் வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானது அல்ல எனவே ரெசிஸை நினைவில் கொள்ளுங்கள் எதிர்ப்புகளைப் பற்றி நாம் விவாதித்தபோது அந்த இதிலிருந்து லோக்கள் இடத்தில் வெப்பம் அல்லது வெப்ப இழப்பு ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கும் திடப்பொருளில் இருந்து அங்குள்ள மொத்த வெப்பம் லோக்கள் வெப்ப பரிமாற்ற வீதம் இப்போது நிலையின் செயல்பாடாக இருக்கும் உண்மையில் அது இந்த வெளிப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மொத்த வெப்பப் போக்குவரத்து வீதம் இப்போது நீங்கள் பரிசீலிக்கும் துடுப்பின் நீளத்தின் செயல்பாடாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் அது நிலையானதாக இருந்தால் நீளத்தைப் பொருட்படுத்தாமல் வெப்ப பரிமாற்ற வீதம் சரியாக இருக்க வேண்டும் அது உண்மை அல்ல எனவே இது நீளம் மற்றும் வகையின் செயல்பாடு ஆகும் இது மொத்த வெப்ப போக்குவரத்து விகிதத்தில் பிரதிபலிக்கிறது எனவே துடுப்பின் நீளம் உங்களுக்குத் தெரிந்தால் அதன் மொத்த வெப்பத்தின் அளவை நீங்கள் கணக்கிட முடியும் அந்த குறிப்பிட்ட துடுப்பு உண்மையில் அடித்தளத்திலிருந்து மாற்றும் மேலும் இது ஒரு முக்கியமான வடிவமைப்பு அளவுருவாகும் எனவே உங்களிடம் உள்ளது நீங்கள் விரும்பினால் நீங்கள் மாற்ற விரும்பும் வெப்பத்தின் மொத்த அளவு என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் துடுப்பின் நீளத்தை வடிவமைக்க இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தலாம் எனவே இது பெரும்பாலும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான அளவுருவாகும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பப் போக்குவரத்து விகிதத்தை அடைய நீங்கள் பயன்படுத்த வேண்டிய துடுப்பின் நீளம் என்ன இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா எனவே மற்ற வகை எல்லை நிலைமைகளுக்கான வெளிப்பாடுகளை நான் உங்களுக்குத் தருகிறேன் ஆனால் அவற்றைப் பெறுவதற்கும் உங்களை நீங்களே சமாதானப்படுத்துவதற்கும் நான் வலுவாக ஊக்குவிக்கிறேன் எனவே நீங்கள் ஃப்ளக்ஸ் எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்தவில்லை எனில் எனவே அது இரண்டாவது வகை எல்லை நிலை dx ஆல் dT ஆல் x இல் L க்கு சமம் 0 மேலும் தீட்டா b ஆல் தீர்வு தீட்டாவாக இருக்கும் Cosh mL கழித்தல் x என்பது Cosh mL ஆல் வகுக்கப்படும் மேலும் மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதம் qf ஆனது h p k நேரங்கள் Ac இன் வர்க்க மூலத்தால் தீட்டா b ஆக tanh mL ஆகக் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது எல்லை நிலைக்கு நீங்கள் நிலையான வெப்பநிலையை வைத்திருக்கும் போது x இல் L க்கு சமமான தீட்டா எல் தீட்டா எல் ஆகும் தீர்வு தீட்டா எல் தீட்டா எல் க்கு சமமான தீட்டா ஆல் சின் ஹைபர்போலிக் எம்எக்ஸ் மற்றும் சின் ஹைபர்போலிக் எம் எல் மூலம் பெருக்கப்படும் மைனஸ் xஐ சின் எம்எல் ஆல் வகுத்தல் மற்றும் நான்காவது வகை எல்லை நிலைக்கு நீங்கள் நீண்ட துடுப்பு எல்லையற்ற நீண்ட துடுப்பு எனவே தீட்டா x முடிவிலிக்கு முனைகிறது அது 0 க்கு சமம் அதாவது மறுமுனையில் உள்ள வெப்பநிலை திரவத்தின் வெப்பநிலைக்கு சமம் எனவே அந்த கேஸ் தீட்டா ஆல் தீட்டா பி என்பது எக்ஸ் மைனஸ் எம்எக்ஸ் மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் qf என்பது hPkAc இன் வர்க்க மூலத்தால் தீட்டா b இல் கொடுக்கப்படுகிறது எனவே அந்த நான்கு வெவ்வேறு தீர்வுகள் மேலும் இந்த வெளிப்பாடுகளை உண்மையில் பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் ஊக்குவிப்பேன் மற்றும் இதுவே தீர்வு என்று உங்களை நம்பவைக்கிறேன் எனவே மற்றொரு வரையறை உள்ளது மற்றும் வரையறைக்கான சில வெளிப்பாடுகள் அதனுடன் இன்றைய விரிவுரையை முடிப்போம் செயல்திறன் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு துடுப்பின் நோக்கம் அடிப்படையில் வெப்ப பரிமாற்ற வீதத்தை மேம்படுத்துவதாகக் கூறும்போது எனவே வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் செயல்திறன் எனப்படும் அளவை வரையறுப்பது பயனுள்ளதாக இருக்கும் நான் வடிவமைத்த துடுப்பு எவ்வளவு திறமையானது செயல்திறனைக் கணக்கிட்டு என்னவென்று கண்டுபிடிக்க முடியுமா எனவே இரண்டு வெவ்வேறு துடுப்புகளை ஒப்பிட விரும்பினால் உண்மையான மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதத்தை ஒப்பிடுவதற்குப் பதிலாக துடுப்பின் செயல்திறனை ஒப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு துடுப்பின் செயல்திறன் அடிப்படையில் மொத்த வெப்பப் போக்குவரத்து வீதமாக வரையறுக்கப்படுகிறது அதாவது துடுப்பால் மாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு பரிமாற்றக் கூடிய அதிகபட்ச வெப்பத்தால் வகுக்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பத்தால் வகுக்கப்படுகிறது அதே துடுப்பு மூலம் மாற்ற முடியும் qmax என்றால் என்ன அதிகபட்ச சாத்தியத்தை எப்படி கண்டுபிடிப்பது எனவே சற்று வித்தியாசமான கேள்வியை முன்வைப்போம் கொடுக்கப்பட்ட வடிவியலின் துடுப்பிலிருந்து அதிகபட்ச வெப்ப பரிமாற்றத்தை எப்போது அடைய முடியும் மாணவர் நாம் எப்போது முடியும் எப்போது முடியும் எப்போது அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து விகிதத்தைப் பெற முடியும் எந்த நிபந்தனைகளின் கீழ் மாணவர் வெப்ப நிலை மாணவர் ஆனால் அது அது எல்லையற்ற நீண்ட துடுப்பு போன்றது நீங்கள் அதை ஒருபோதும் அடையப் போவதில்லை உண்மையில் வலது முனையில் வெப்பநிலை T முடிவிலியாக இருந்தால் வெப்பநிலை சாய்வு அல்லது வெப்பச்சலனத்திற்கான உந்துவிசை துடுப்பின் முடிவில் கிட்டத்தட்ட 0 ஆகும் எனவே துடுப்பின் முடிவில் எந்தப் பயனும் இல்லை எந்த வெப்பப் போக்குவரத்து வீதமும் உந்து சக்தியாக இருக்கும் வெப்பநிலை சாய்வு மூலம் நிர்வகிக்கப்படுகிறது எனவே துடுப்பின் முடிவில் உள்ள வெப்பநிலை திரவ வெப்பநிலைக்கு சமமாக இருந்தால் அது பயனற்றது எனவே உங்கள் துடுப்பின் சில பகுதிகள் 0 உந்து சக்தியைக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பை நீங்கள் வடிவமைக்க விரும்பவில்லை அது பயனற்றது பணத்தை வீணடிக்கும் எனவே நீங்கள் அதிகபட்ச வெப்ப பரிமாற்ற வீதத்தை எப்போது அடைகிறீர்கள் என்பதை நாம் எப்படிக் கண்டறிவது என்பது கற்பனையானது நீங்கள் வெப்பநிலையை அடையப் போவதில்லை மாணவர் நிலையான நிலையான எங்கே மாணவர் நீளம் முழுவதும் அந்த நிலையானது என்ன மாணவர் அது சமம் இது அடிப்படை வெப்பநிலைக்கு சமம் எனவே ஒரு துடுப்பின் நோக்கம் என்னவெனில் துடுப்பின் நோக்கம் என்னவென்றால் துடுப்பில் வெப்பநிலை நிலையானதாக இருக்கும் போது எந்த நிலையிலும் இல்லாமல் அதிகபட்ச வெப்பப் பரிமாற்ற வீதத்தை எப்போது அடைய முடியும் என்பதைச் சுற்றியுள்ள திரவத்திற்கு அடித்தளத்திலிருந்து வெப்பத்தை மாற்றுவதாகும் அடித்தளத்தின் வெப்பநிலைக்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் மாற்றக்கூடிய அதிகபட்ச வெப்பம் இதுவாகும் எனவே qmax ஆனது H ஆல் ஒட்டுமொத்த கடத்தும் வெப்பப் போக்குவரத்துப் பகுதியில் Tb ஆல் பெருக்கப்படும் அடிப்படை வெப்பநிலை எனவே அதிகபட்ச சாத்தியமான வீதமாகும் எனவே இது அதிகபட்ச சாத்தியமான விகிதமாகும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஆனால் உண்மையில் நீங்கள் எதை அடைவீர்கள் வெளிப்படையாக இதை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே இது அதிகபட்ச சாத்தியமாகும் எனவே 1 ஆனது qf என்பதை hAs ஆல் Tb கழித்தல் Tinfinity ஆக வகுக்க qf என வரையறுக்கலாம் எனவே இது A fin இன் செயல்திறன் உண்மையில் இந்தச் சிக்கலுக்கான செயல்திறன் அது ஒரு அடிபயாடிக் கேஸாக இருக்கும் இரண்டாவது வகை எல்லை நிலைக்கானது எனவே etaf என்பது hk சுற்றளவின் வர்க்கமூலத்தால் Ac க்கு தீட்டா b tanh mL ஆகக் கொடுக்கப்பட்டது h ஆல் a s ஆக தீட்டா b ஆக வகுக்கப்படுகிறது எதுவும் இல்லை ஆனால் Tb கழித்தல் T முடிவிலி எனவே இது வேறுபட்ட சமன்பாட்டைத் தீர்க்கும்போது நாம் செய்த மாற்றீடு ஆகும் எனவே அது ஒன்றுமில்லை ஆனால் tanh mL ஐ mL ஆல் வகுத்தால் l 0க்கு சமமாக இருக்கும்போது என்ன நடக்கும் மாணவர் 0 க்கு சமமாக இருக்கும் போது mL ஆல் tanh என்ன செய்கிறது மாணவர் எல் 0 ஆக இருக்கும்போது டான் ஹைபர்போலிக் என்றால் என்ன மாணவர் ஆம் மாணவர் 0 என்றால் அது 0 ஆல் 0 ஆகும் அப்படியானால் அது என்ன அது அவ்வளவு எளிதல்ல அது 1 என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் மாணவர் உங்களிடம் ஒரு உறுதியற்ற அமைப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் நீங்கள் மருத்துவமனைகள் ஆட்சி மற்றும் மருத்துவமனைகள் ஆட்சி செய்கிறீர்கள் எனவே eta f என்பது 1 க்கு சமம் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இது உள்ளுணர்வுக்கு வெளிப்படையானது மற்றும் நீங்கள் உள்ளுணர்வுக்கான காரணம் துடுப்பின் அளவு 0 ஆக இருக்கும்போது மட்டுமே துடுப்பில் அதிகபட்ச வெப்பநிலை அடைய முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களால் ஒருபோதும் முடியாது அடிப்படை வெப்பநிலைக்கு சமமான நிலையான வெப்பநிலையை அடையுங்கள் எனவே உங்களிடம் அடிப்படை குறுக்குவெட்டுப் பகுதி இருந்தால் அது கொண்டு செல்ல வேண்டிய அளவு வெப்பத்தைக் கடத்த போதுமானதாக இருந்தால் செயல்திறன் 1 ஆக இருக்கும் ஆனால் இது ஒரு யதார்த்தமான வழக்கு அல்ல அனுமானம் ஆம் மாணவர் நீங்கள் வடிவமைத்த எண் மாணவர் அது சரியாக இருக்கிறது எனவே L ஆனது முடிவிலிக்கு செல்லும் போது eta f 0 க்கு செல்கிறது என்பது சரி எனவே நீங்கள் ஒரு நீண்ட துடுப்பை வடிவமைத்து அதிக வெப்பப் போக்குவரத்தைப் பெறப் போகிறீர்கள் என்பதல்ல எனவே இது முற்றிலும் உள்ளுணர்வுக்கு எதிரானது எனவே உள்ளுணர்வாக நான் மிக நீளமான துடுப்பை வடிவமைக்கிறேன் என்று நீங்கள் யூகித்தாலும் நான் விரும்பும் வெப்பப் போக்குவரத்தை என்னால் அடைய முடியும் அது உண்மையில் உண்மையல்ல செயல்திறன் மிகவும் மோசமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் நீளம் அதிகரிக்கும் போது உந்துவிசை தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது ஏனெனில் உங்களிடம் 2 செயல்முறைகள் ஒரே நேரத்தில் நிகழும் ஒன்று கடத்தல் மற்றும் மற்றொன்று வெப்பச்சலனம் எனவே உண்மையில் செயல்திறனை 0 ஆக கட்டாயப்படுத்தும் உந்துவிசை